இப்போது நாம் எட்ஜை அடிப்படையாகக்கொண்ட 2D FEM இன் கடைசி பகுதியை பார்க்கலாம் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்டுகளை கணக்கீடு செய்வதற்காக சில கணக்கியல் அம்சங்களையும் நாம் இங்கு பார்க்க போகிறோம் இதுவரை மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்டுகளை கணக்கீடு செய்வதை பற்றி நாம் பேசவில்லை இந்த பங்க்ஷனை ΦTH நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதில் நாம் என்ன கூறியிருக்கிறோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட டெஸ்டின் பங்க்ஷனை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் அந்த டெஸ்டிங் பங்க்ஷன் Tm என்று எடுத்துக்கொள்வோம் Hஐ T க்களின் அடிப்படையில் நீட்டிக்க முடியும் எனவே நீங்கள் இந்த பங்க்ஷன் ΦTm Tn போன்றதொரு அமைப்பை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதில் தான் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவே நாம் என்ன செய்தோம் என்றால் இங்கு ஒரு எக்ஸ்பிரஷனை ΦTm Tn நாம் கொண்டுள்ளோம் இதை நாம் எவ்வாறு உண்மையில் கணக்கீடு செய்வது இங்கு சில நுணுக்கங்கள் உள்ளன அதைப்பற்றி இப்போது கலந்துரையாடுவோம் இங்கே நாம் சில சமன்பாடுகளின் தொகுப்பை பற்றி கலந்துரையாட இருக்கிறோம் அந்த சமன்பாடுகள் உங்களுக்கு பரிச்சயமானதாகவே இருக்கும் ஆகையால் இப்போது நீங்கள் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்டுகளை காண்கிறீர்கள் இங்கு உள்ள கேப்பிட்டல் A க்கள் இந்த வகையான டேர்ம்களை கொண்டுள்ளன இந்த டேர்ம்கள் பச்சை நிறத்தில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ளன இவை அனைத்தும் கப்ளிங் ஆகும் எனவே இவற்றை நாம் கப்ளிங் கோஎஃபீஷியேன்ட்டுகள் என்று அழைக்கிறோம் நமக்கு தேவையான வெவ்வேறு வகையான T க்கள் பற்றியும் அவற்றுக்கு இடையேயான தொடர்பைப் பற்றியும் பேச இருக்கிறோம் இப்போது ஒரு முக்கியமான எக்ஸ்பிரஷன் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு Tயின் வடிவம் எவ்வாறு உள்ளது என்பதை காண வேண்டும் எனவே அந்த பங்க்ஷன் கீழே காட்டப்பட்டுள்ளது இவற்றில் இந்த வகையான டேர்ம்களை நாம் கணக்கீடு செய்ய வேண்டும் நாம் பெற்றுள்ள இந்த T யின் வடிவம் எவ்வாறு இருக்கும் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா நாம் இப்போது அடிப்படை பங்க்ஷன் பற்றி ஏற்கனவே பார்த்ததை நினைவு படுத்துவோம் எனவே இது தான் அந்த வடிவம் ஆகும் இங்கே நீங்கள் அது xy யில் ஒரு லீனியர் வடிவத்தில் உள்ளதை காண்கிறீர்கள் எனவே நாம் முன்பு பார்த்த பங்ஷனை நினைவுபடுத்தி எழுதினால் இவ்வாறு நான் எழுத முடியும்

இந்த சமன்பாட்டில் காட்டப்பட்டுள்ள கேப்பிட்டல் எழுத்தில் உள்ள ABCD எங்கிருந்து வருகின்றன அவை எலிமெண்ட்டுகளின் கூறுகளாக உள்ளன இவை எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நமக்கு இங்கே இரண்டு டேர்ம்கள் உள்ளன முதலாவது டேர்ம் மற்றும் இரண்டாவது டேர்ம் முதலாவது டேர்மில் நான் ∇× T என்பதை கணக்கீடு செய்ய வேண்டி உள்ளது இந்த டேர்மை கணக்கீடு செய்யும் பொழுது என்ன நிகழும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது ஒரு வெக்டர் சமன்பாடு நாம் இங்கே கர்ல் என்பதை கணக்கீடு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் எனவே நான் இவ்வாறு எழுத வேண்டும் ஆனால் அடிப்படையில் ∇× T என்பது ஒரு மாறாத அமைப்பு இது x மற்றும் y யில் ஒரு ஃபங்ஷன் கிடையாது இதை நாம் எளிதாக இந்த இன்டெகிரேட் செய்ய முடியும் Tn ஆகிய டேர்ம்களை பற்றி அறிவீர்களா இதற்குரிய எக்ஸ்பிரஷன் எவ்வாறு இருக்கும் ஆகையால் நீங்கள் Tயின் வடிவத்தை பெற்றிருக்கிறீர்கள் அதில் A B C D இவற்றையும் பெற்றிருக்கிறீர்கள் இங்கே நான் டாட் ப்ராடக்ட் செய்ய இருக்கிறேன் நான் டாட் ப்ராடக்ட் செய்யும்போது x காம்பொனன்டுகளை பெருக்குகிறேன் என்று அர்த்தம் மாணவர் நமக்கு y2 கிடைக்குமா y2 மற்றும் x2 இங்கு உள்ளது மற்றும் மாணவர் xy xy டேர்ம் இங்கு கிடைக்குமா x காம்பொனன்டுகள் மட்டுமே ஒன்றுக்கொன்று டாட் ப்ராடக்ட் செய்யப்பட்டுள்ளன ஆகையால் நாம் xy டேர்ம் என்பதை பெற இயலாது ஆனால் நாம் ஒரு xல் ஒரு கான்ஸ்டன்ட்டும் yல் ஒரு கான்ஸ்டன்ட்டும் பெறுவோம் மாணவர் இது மிகச் சரியாக லீனியர் சமன்பாடு ஆக அமையும் அடிப்படையில் இது x மற்றும் yயில் ஒரு இரு படி சமன்பாட்டு வடிவம் சில டேர்ம்கள் அதாவது xy போன்றவை இங்கே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவற்றைக் குறிப்பாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஒரு பொதுவான அணுகுமுறையை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறோம் நாம் முன்பு பார்த்த தொகுப்பு டேர்ம்களை நினைவு படுத்தினால் நான் இங்கு கேப்பிட்டல் என்பதை பெறுவேன் இதை நான் ஒரு எலிமெண்ட்டில் இன்டெகிரேட் செய்ய வேண்டியுள்ளது இந்த இன்டெக்ரலை எவ்வாறு செய்யப்போகிறோம் என்பதை பார்க்கலாம் எனவே நமக்குத் தேவையான சமன்பாடு ஆகும் இந்த டேர்ம் சில கான்ஸ்டன்ட்டுகளை கொண்டுள்ளது இந்த இருபடி சமன்பாட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் இப்போது இந்த எலிமெண்ட்டில் நாம் ஒரு பொதுப்படையான ஒன்றை கொண்டு வர வேண்டும் இது உங்களுடைய பொதுவான முக்கோணம் ஆக இருக்கும் உங்களது CADD சாஃப்ட்வேர் இந்த x1 y1 அச்சு கூறுகளை உங்களுக்கு கொடுக்கும் இந்த எலிமெண்ட்டுகள் எங்கே இருக்கும் என்பதைப் பற்றிய கட்டுப்பாட்டை நீங்கள் செய்ய இயலாது இப்போது நாம் இன்டெக்ரலை கணக்கீடு செய்ய வேண்டி உள்ளது மேலும் இங்கு இந்த இன்டெக்ரண்ட் என்பது பொதுவான ஒரு பாலினாமியல் பங்க்ஷன் ஆகும் நீங்கள் எவ்வாறு இன்டெக்ரலை கணக்கீடு செய்ய முடியும் நான் இந்த இன்டெக்ரலை கணக்கீடு செய்தவுடன் அனைத்தும் முடிந்துவிடும் ஆகையால் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எத்தனை பரிமாண இண்டெகரேஷன் செய்ய வேண்டும் என்பதை அறிய வேண்டும் மாணவர் 2 இரட்டை பரிமாண இண்டெகரேஷன் பார்ப்பதற்கு எளிதாக தோன்றினாலும் இது அவ்வளவு எளிதானது அல்ல ஒரு சிறப்பு வகையான முக்கோணத்தை இன்டெகிரேட் செய்வதற்கு உங்களுக்கு தெரியுமா அதாவது நான் உங்களுக்கு ஒரு யூனிட் முக்கோணத்தை கொடுத்தால் உங்களால் இன்டெகிரேட் செய்ய இயலுமா ஆகையால் இப்போது அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு கொண்ட முக்கோணத்தை கருதுவோம் படத்தில் இங்கே இது 90 டிகிரியில் உள்ளது இவற்றை u மற்றும் v என்று எடுத்துக்கொள்வோம் இங்கே படத்தில் இதை 10 என்றும் இதை 01 என்றும் கருதுவோம் இப்பொழுது இந்த முக்கோணத்தில் நீங்கள் இன்டெகிரேட் செய்ய முடியுமா இப்போது நாம் பின்வரும் சமன்பாட்டை கருதுவோம் இங்கு 'f' என்பது இந்த முக்கோணத்தில் உள்ள ஒரு பாலினாமியல் பங்க்ஷன் ஆகும் இதை எவ்வாறு இன்டெகிரேட் செய்வது என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் இளநிலை படிப்பின் ஆரம்பப் பகுதியில் இரட்டை பரிமாண இண்டெகரேஷன் பற்றி படித்திருக்கிறீர்கள் இப்போது இதை ஒரு ஸ்ட்ரிப் ஆக நாம் உடைக்கிறோம் இங்கே v க்கு உரிய இண்டெக்ரேஷனில் எல்லைகள் என்னவாக இருக்கும் uv1 என்ற கோட்டின் சமன்பாடு என்ன ஆகையால் இந்த எக்ஸ்பிரஷனை நான் இன்டெக்ரல் வடிவத்தில் எழுத முடியும் ஆகையால் முதலில் இன்டெகிரேட் செய்கிறோம் இந்த இன்டெக்ரலை என்று எழுதிக் கொள்கிறேன் இதை நான் எவ்வாறு செய்யப்போகிறேன் இப்போது இது என்பது ஒரு பாலினாமியல் ஆக இருந்தால் இதை கணக்கீடு செய்வதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும் மாணவர் ஆம் நீங்கள் ஒரு மூடிய வடிவ சமன்பாட்டை பெறுவீர்கள் ஏனென்றால் இது பாலினாமியல் இருப்பதால் நான் இதை இன்டெகிரேட் செய்ய முடியும் இப்போது எல்லைகளை இந்த இண்டெகரேஷனில் சப்ஸ்டிட்யூட் செய்தால் எனக்கு இவ்வாறு கிடைக்கும்

இது போன்ற ஒரு பொதுவான எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் இது மிக மிக நேர்த்தியான ஒரு எக்ஸ்பிரஷன் ஆக நமக்கு கிடைத்துள்ளது இதை இப்போது மிக எளிதாக நாம் கணக்கீடு செய்யலாம் ஆகவே நான் உதாரணமாக p0q என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் இன்டெக்ரலில் சரி பார்க்கலாம் ஆகையால் இந்த இன்டெக்ரல் மூலம் எனக்கு என்ன கிடைக்கும் p மற்றும் q ஆகிய இரண்டும் பூஜ்ஜியமாக இருக்கும் போது ஐ இன்டெகிரேட் செய்தால் என்ன மதிப்பு கிடைக்கும் மாணவர் 12 ஏனெனில் இந்த முக்கோணத்தின் பரப்பளவு என்பது 12 ஆகும் இது இந்த எக்ஸ்பிரஷன் மூலமாக நமக்கு கிடைத்துள்ளது இந்த முக்கோணத்தை எவ்வாறு இன்டெகிரேட் செய்வது என்பதற்குரிய ஒரு எளிய சோதனை ஆகும் ஆனால் நமக்குத் தேவையானது இந்த சிவப்பு நிற முக்கோணம் இப்பொது நாம் செய்தது போன்று அந்த முக்கோணத்துக்கு நாம் உபயோகப்படுத்த இயலுமா மாணவர் செங்குத்து பை செக்டர் எடுக்க வேண்டும் செங்குத்து பை செக்டர் எதில் எடுக்க வேண்டும் மாணவர் இங்கே உள்ள சிவப்பு முக்கோணம் ஒரு யூனிட் முக்கோணமாக இல்லை செங்குத்து பை செக்டர் இந்த முக்கோணத்தில் இருந்து எவ்வாறு எடுப்பீர்கள் மாணவர் ஏதாவது ஒரு முனையில் இருந்து ஏதாவது ஒரு முனையில் இருந்து எதிர் திசையில் உள்ள எட்ஜுக்கு வருவீர்கள் பின்பு என்ன செய்வீர்கள் மாணவர் எட்ஜை இரண்டாக பிரிக்க வேண்டும் இரண்டாகப் பிரிக்கலாம் என்பது சரி ஆனால் இந்த முக்கோணத்தை இரண்டாகப் பிரித்தால் இப்போதும் உங்களால் செங்கோண முக்கோணங்களாக பிரித்து தனித்தனியாக இன்டெகிரேஷன் செய்ய இயலாது நீங்கள் இந்த முக்கோணங்களை சுழற்ற வேண்டும் என்பதை நினைவு கொள்ளுங்கள் ஏனெனில் இப்போது உங்களது முக்கோணங்களின் அச்சு கூறுகள் நாம் முன்பு பார்த்த பச்சை முக்கோணத்தில் உள்ள அச்சு கூறுகளைப் போல இல்லை இங்கே இது உங்களுடைய x மற்றும் y அதனால் இதை இன்டெகிரேட் செய்ய போதுமானதாக இல்லை இது ப்ரூட் போர்ஸ் அணுகுமுறை போன்று உள்ளது இதை சற்று புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும் நான் இப்போது உங்களுக்கு கொடுக்கப் போகும் ஒரு குறிப்பு என்னவென்றால் நீங்கள் வேறியபில்களை மாற்ற வேண்டும் வேறியபில்களை மாற்றுவதன் மூலம் இந்த இரண்டு முக்கோணங்களையும் ஒன்றோடொன்று மேப் செய்ய இயலுமா ஏதாவது ஒரு முக்கோணத்தை நீங்கள் யூனிட் முக்கோணத்துக்கு மேப் செய்ய முடியுமா என்பதை யோசியுங்கள் நான் உங்களுக்கு கொஞ்சம் களிமண்ணை கொடுத்து அதை ஒரு யூனிட் முக்கோணத்துக்கு மேப்பிங் செய்ய சொல்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் மாணவர் மாணவர் இரண்டுக்கும் ஒரே பரப்பளவு இருக்க வேண்டுமா ஒரே பரப்பளவு இருக்கத் தேவையில்லை நீங்கள் களிமண்ணை நீட்டிக்கலாம் அல்லது கம்பிரஸ் செய்து கொள்ளலாம் ஆகவே நீங்கள் இந்த சிவப்பு முக்கோணத்தை பச்சை முக்கோணத்துக்கு மேப்பிங் செய்ய விரும்பினால் முதலாவது செயலாக நீங்கள் என்ன செய்வீர்கள் x1 y1ஐ ஆரம்பப்புள்ளிக்கு நகர்த்துவீர்கள் பிறகு என்ன செய்யலாம் மாணவர் சில வகையான எக்ஸ்பான்ஷனை செய்ய வேண்டும் அதாவது x2 y2ஐ X அச்சுக்கு நகர்த்த வேண்டும் x3 y3ஐ Y அச்சுக்கு நகர்த்த வேண்டும் இதை நாம் பொதுவாக செய்யலாம் அதாவது இவை இப்போது ஏறத்தாழ ஒரே மாதிரியாக உள்ளன அதாவது கொடுக்கப்பட்ட இந்த முக்கோணம் யூனிட் முக்கோணமாக மாற்றம் பெற்றுள்ளது இதை நாம் இப்போது செய்யலாம் இப்போது இந்த ட்ரான்ஸ்போர்மேஷனை நான் எழுத முயற்சிக்கிறேன் அதற்கு முன்னால் இங்கு பாருங்கள் இங்கிருந்து இந்த இடத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செய்ய வேண்டும் அதன் மூலம் நான் உங்களுக்கு இந்த முடிவுகளை தருகிறேன் இது அபைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்று அழைக்கப்படுகிறது இது எவ்வாறு செய்யப்படுகிறது நான் இந்த சமன்பாட்டை எழுதினால் x x1 x2 − x1u x3 − x1v y y1 y2 − y1u y3 − y1v இப்போது u0 v0 என்று இந்த சமன்பாட்டில் சப்ஸ்டிட்யூட் செய்தால் என்ன நிகழ்கிறது மாணவர் x1 நாம் x1 ஐ பெறுவோம் இப்போது u1 v0 என்று சப்ஸ்டிட்யூட் செய்தால் என்ன கிடைக்கும் மாணவர் x2 y2 நான் என்ன பெறுகிறேன் மாணவர் x2 y2 x2 y2வை பெறுவோம் மேலும் மற்றொரு புள்ளியான 01 ஐ சப்ஸ்டிட்யூட் செய்தால் நாம் x3 y3ஐ பெறுவோம் எனவே இப்போது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைத்துவிட்டது அதாவது சிவப்பு முக்கோணத்தை பச்சை முக்கோணத்துக்கு மிகச் சரியாக நாம் மேப்பிங் செய்துவிட்டோம் இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த இன்டெக்ரலின் பொதுவான வடிவத்தை நாம் இப்போது என்று மாற்றிக்கொள்ளலாம் இவ்வாறு வேறியபில்களை மாற்றிக் கொள்ளும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஜெகோபியனை நீங்கள் மறந்து விடக்கூடாது எது இங்கு ஜெகோபியன் டேர்ம் Refer Time 1526 இப்போது நீங்கள் fxy1 என்று எடுத்துக்கொண்டு இதை சரி பார்க்கலாம் இந்த இரண்டு முக்கோணங்களும் வெவ்வேறான பரப்பளவை கொண்டுள்ளன ஆகவே ஜெகோபியன் என்பது சிவப்பு முக்கோணத்தின் பரப்பளவு ஆகும் மாணவர் சிவப்பு முக்கோணத்தின் பரப்பளவு எனவே இது புதிது ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் இளநிலைப் பட்டப் படிப்பில் அல்லது அதற்கு முந்தியும் கூட எவ்வாறு இரட்டை பரிமாண இண்டெகரேஷன் செய்வது என்று படித்திருப்பீர்கள் எவ்வாறு வேறியபில்களை மாற்றுவது என்பதை பற்றியும் படித்திருப்பீர்கள் எனவே அதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நான் இந்த இன்டெக்ரலை மதிப்பீடு செய்ய விரும்பினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இப்போது நாம் இந்த டேர்மை a b c d என்று எடுத்துக்கொள்வோம் இது ஒரு சுருக்கமான ஒரு குறியீடு இது நாம் கணக்கீடு செய்ய வேண்டிய இன்டெக்ரல் நாம் x x2 y y2 ஆகிய டேர்ம்களை பெறுவோம் இப்போது இந்த முக்கோணத்தில் இன்டெகிரேட் செய்வதாக எடுத்துக்கொண்டால் எனக்கு என்ன முடிவு கிடைக்கும் நாம் இப்பொழுது புதிய வேறியபில்களை இந்த இன்டெக்ரலில் சப்ஸ்டிட்யூட் செய்ய வேண்டும் எனவே இதை என்று எழுதலாம் இப்போது இதை இந்த முக்கோணத்தில் இன்டெகிரேட் செய்ய வேண்டும் நான் என்ன கூறுகிறேன் என்றால் இப்போது இதை மதிப்பீடு செய்வதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் ஏனென்றால் கொடுக்கப்பட்ட ஃபார்முலாவில் இருந்து இதன் பகுப்பாய்வு எக்ஸ்பிரஷனை நாம் அறிவோம் u மற்றும் v ஆகியவற்றின் எந்த அடுக்காக இருந்தாலும் நம்மால் இன்டெக்ரலில் மதிப்பீடு செய்ய முடியும் அதனால் நாம் இப்போது இதில் சப்ஸ்டிட்யூட் மட்டும் செய்கிறோம் அதன்மூலம் இந்த முடிவுகளை பெறுகிறோம் கோடிங்கில் Amn டேர்ம்களை மதிப்பீடு செய்யும்போது இதை ஒரு யுக்தியாக நாம் பயன்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் ஜெகோபியன் பற்றி அறிந்து கொள்வது அவசியம் நீங்கள் இதை செயல்பாட்டு முறைக்கு கொண்டு வரும்போது இது மிகமிக முக்கியமானதாக இருக்கிறது நீங்கள் ஜெகோபியனை சரியாக கணக்கீடு செய்ய முயற்சித்தால் அவற்றுக்கு நடுவே மாடுலஸ் எடுக்கக்கூடாது ஏனெனில் இந்தப் புள்ளிகள் அமைந்துள்ள திசைகள் 1 அல்லது 1ஆக இருக்கும் ஜெகோபியனை வரையறுப்பதில் நீங்கள் அப்சொல்யூட் மதிப்பை சமன்பாட்டில் கொண்டுவர முயற்சிக்க கூடாது அது என்ன இருக்கிறதோ அதை அப்படியே வைத்திருங்கள் கோடிங்கில் தவறுகள் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளன இப்போது ஏதாவது கேள்விகள் இதைப்பற்றி உள்ளனவா மாணவர் சார் ஜெகோபியனுக்கு உரிய ஃபார்முலா என்ன ஜெகோபியனுக்கு உரிய ஃபார்முலா ஜெகோபியன் சில டேர்ம்களை கொண்டுள்ளன அதாவது நீங்கள் J detdxdu dxdv dydu dydv என்பதை ஜெகோபியனுக்கு உரிய ஃபார்முலாவாக பெறலாம் ஜெகோபியனை கணக்கீடு செய்யும் செயல்முறை என்பது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுகிறது சிலர் ஜெகோபியனுக்கு ட்ரான்ஸ்போஸ் எடுக்கிறார்கள் ஆனால் ட்ரான்ஸ்போஸ் டிடெர்மினேன்டில் மாற்றம் செய்வது இல்லை மாணவர் ஆகையால் இப்போது புதிய இன்டெகிரேஷன் வரம்புகள் எதைப் பொறுத்து மாறுகின்றன இந்த புதிய இண்டெகரேஷன் வரம்புகள் பச்சை முக்கோணத்தில் அமைந்திருக்கும் ஏனெனில் நாம் மேப்பிங் செய்துள்ளோம் அதாவது வேறியபில்களை மாற்றம் செய்து அதாவது x y வேறியபில்களை u v வேறியபில்களாக மாற்றம் செய்துள்ளோம் ஆகவே இண்டெகரேஷனின் வரம்புகள் மாற்றம் என்பது இந்த மூன்று நோடுகளும் இங்கே பச்சை நோடுகளுக்கு நகர்கின்றன எனவே இண்டெகரேஷனின் வரம்புகள் பச்சை முக்கோணத்தில் இருக்கும் மற்றும் அனைத்தும் u மற்றும் v டேர்மில் எழுதப்படும் காரணம் என்னவென்றால் இது மிகவும் எளிதான செயல்முறை ஆகும் இப்போது நாம் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்டுகளை கணக்கீடு செய்ய ஒரு மூடிய வடிவத்தில் எக்ஸ்பிரஷனை பெற்றுள்ளோம் உங்களிடம் ஒரு கோடிங் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதில் ஒரு மில்லியன் எலிமெண்ட்டுகள் உள்ளன என்று கற்பனை செய்து கொள்வோம் நீங்கள் மூடிய வடிவத்தில் எக்ஸ்பிரஷனை கொண்டிருந்தால் இதை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் செய்து ஒரு வடிவத்தை பெறுவீர்கள் எந்த ஒரு அதிகப்படியான கணக்கீடுகளும் இங்கே செய்யத் தேவையில்லை இங்கே எந்த ஒரு குவாட்ரெச்சர் விதியும் செய்யப்பட தேவையில்லை மிகவும் சிக்கலான கணக்குகளில் நீங்கள் மில்லியன் என்ட்ரிகளில் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒரு குவாட்ரெச்சர் விதியை உபயோகப்படுத்த வேண்டும் எனவே இந்த விதியை உபயோகப்படுத்துவது ஒன்று அல்லது இரண்டு தடவைகள் என்றால் இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது ஆனால் இதை ஒரு மில்லியன் தடவை நீங்கள் பெருக்க வேண்டும் என்றால் இதற்குரிய நேர அளவு மிக மிக அதிக அளவாக இருக்கும் ஆகவே இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இன்டெக்ரல் சமன்பாடு அணுகுமுறையில் நீங்கள் குவாட்ரெச்சர் விதியைப் பயன்படுத்தி மேட்ரிக்ஸ் கோஎஃபீஷியேன்ட்டுகளை கணக்கீடு செய்ய வேண்டி வந்தது குவாட்ரெச்சர் ஆர்டர் அதிக அளவில் இருந்தால் நீங்கள் சிறந்த துல்லிய தன்மையை பெறுவீர்கள் அதாவது நீங்கள் மிக மிக அதிகமான துல்லியத்தன்மையை விரும்பினால் இந்த மேட்ரிக்ஸை மதிப்பீடு செய்வதற்கு நீங்கள் அதிக அளவு நேரம் செலவிட வேண்டிவரும் என்பதை இது காட்டுகிறது பின்பு நீங்கள் இந்த மேட்ரிக்ஸை இன்வர்ஷன் செய்யவும் நேரம் செலவிட வேண்டி உள்ளது ஆனால் இங்கே நீங்கள் இந்த என்ட்ரிகளுக்கு ஒரு மூடிய வடிவத்தினை கொண்டுள்ளீர்கள் ஆகவே இந்த மேட்ரிக்ஸை உருவாக்குவது மற்றும் அதற்கு தீர்வு காண்பது என்பது மிக மிக வேகமாக இருக்கும் எனவே இந்த FEM செயல்பாட்டு முறைகள் இரட்டை பயனை நமக்கு அளிக்கின்றன